நம்முடைய சென்ற இரண்டு செஷன்களிலும் நாம் CVP or BEP analysis பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் முதலில் variable cost மற்றும் பிக்ஸட் காஸ்ட் பற்றியும் பிறகு contribution margin பற்றியும் அதன் பிறகு calculation of BEP ஆகியவை பற்றிய அடிப்படைக் கருத்துக்களையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் முதலில் நாம் PV ratio என்றால் என்ன என்று ஒரு முறை பார்த்துவிடலாம் ஏனெனில் இது எந்த தொழிலுக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்கும் அல்லது எந்த குறிப்பிட்ட திட்டத்திற்கும் இது மிக முக்கியமான ஒரு calculation ஆகும் எனவே இது ஒரு சதவிகிதமாக profit margin அல்லது contribution margin க்கும் வருவாய்க்கும் இடையில் இருக்கும் ஒரு தொடர்பு ஆகும் எனவே நாம் விற்பனை விலையை variable cost உடன் தொடர்பு படுத்துகிறோம் நமக்கு contribution margin கிடைக்கிறது அதனை நாம் selling price ஆல் வகுகிறோம் எனவே இது நமக்கு ஒரு சதவிகிதமாக தெரியும் ஒருவேளை உங்களுடைய விற்பனை 10 லட்சமாக இருப்பின் நீங்கள் சம்பாதிக்கும் gross margin அல்லது contribution margin என்னவோ அதுதான் PV ratio விற்பனை 10 லட்சத்திலிருந்து பதினோரு லட்சமாக அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த அதிகப்படியான ஒரு லட்சத்துக்கான விற்பனையிலிருந்து கூடுதலாக நீங்கள் சம்பாதிக்கும் லாபம் என்ன இது உங்களுக்கு PV ratio அல்லது contribution margin ratio விலிருந்து கிடைக்கிறது Calculation இப்படித்தான் செய்யப்படுகிறது இதன் basic formula லாபம் விற்பனை மொத்த செலவு ஆனால் நாம் மொத்த செலவை variable மற்றும் பிக்ஸட் என பிரிக்கிறோம் மேலும் contribution margin என்பது வருவாய்க்கும் variable costs க்கும் இடையிலான ஒரு ஒப்பீடு லாபத்தைக் கணக்கிட விற்பனையை variable cost லிருந்து கழித்தால் உங்களுக்கு contribution கிடைக்கும் Contribution லிருந்து பிக்ஸட் காஸ்ட் ஐ நாம் கழித்தால் லாபத்தை தெரிந்துகொள்ளலாம் இப்பொழுது மேல் பகுதியிலுள்ள விற்பனையிலிருந்து variable cost மற்றும் contribution போன்றவை per unit ன் அடிப்படையில் மாற்ற படக்கூடியவை ஏனெனில் இந்த மூன்று பகுதிகளுமே யூனிட்டின் எண்ணிக்கை அல்லது நடவடிக்கையின் நிலை மாறுவதை பொறுத்து மாறக்கூடியது இப்பொழுது லாபத்திற்கான formula இப்படித்தான் இருக்கும் S minus V into Q minus FC is profit மற்றும் நீங்கள் இதனை பயன்படுத்தி Q வை அதாவது குறிப்பிட்ட ஒரு லாபத்தின் நிலைக்கான projected quantity அல்லது target quantity ஐ calculate செய்யலாம் எனவே இப்பொழுது FC கூட்டல் எதிர்பார்க்கப்படும் லாபம் வகுத்தல் S கழித்தல் VC புரிகிறதா பிறகு நாம் BEP analysis பற்றியும் விவாதித்தோம் நான் அதன் பயன்களையும் சேர்த்துக் கொள்கிறேன் நாம் formulae க்கு செல்லலாம் இப்பொழுது யூனிட்டின் அளவில் BEP ஐ கணக்கீடு செய்வதற்கு நம்முடைய இலக்கு பிக்ஸட் காஸ்ட் இன் அளவுக்கு சம்பாதிப்பதுதான் எனவே பிக்ஸட் காஸ்ட் ஐ numerator இல் வைத்து அதனை நாம் contribution per unit ஆல் வகுக்க வேண்டும் நீங்கள் இதனை ஒரு குறுகிய வடிவத்தில் சொல்லவேண்டுமென்றால் quantity per unit இன் மேல் FC என சொல்லலாம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது பிக்ஸட் காஸ்ட் per unit க்கு ஆனது அல்ல மாறாக மொத்த பிக்ஸட் காஸ்ட் ஒரு யூனிட் அடிப்படையிலான பிக்ஸட் காஸ்ட் ஐ எடுத்துக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுகளின் எண்ணிக்கையில் இருந்து மொத்த பிக்ஸட் காஸ்ட் யும் திரும்பப் பெறுவது தான் எனவே நாம் இதனை contribution per unit ஆல் வகுகிறோம் ஆகையால் இந்த அளவுக்கான பிக்ஸட் காஸ்ட் ஐ திரும்பப்பெற எத்தனை யூனிட்டுகளை நாம் விற்க வேண்டும் என நமக்கு தெரிகிறது இது வேறெதுவும் அல்ல மாறாக ஒரு break even பல சமயங்களில் contribution ன் per unit data கிடைப்பது கடினம் எனவே contribution per unit க்கு பதிலாக நாம் PV ratio formula வால் வகுகிறோம் இப்பொழுது PV ratio வுக்கான formula என்ன அது விற்பனையில் மேல் contribution எனவே ஒரு சதவிகிதமாக நம்முடைய margin என்ன அது நம்முடைய PV ratio தான் விற்பனையின் மதிப்பிலான BEP கிடைக்க நாம் பிக்ஸட் காஸ்ட் ஐ PV ratio வால் வகுகிறோம் இது தான் CVP Cost Volume Profit graph இது breakeven chart என்றும் அழைக்கப்படுகிறது இதனை கவனமாக ஒரு முறை பாருங்கள் இது மிகவும் முக்கியமானது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நீங்கள் இதனை சில வினாடிகள் உற்று பார்த்தால் அனைத்து கருத்துக்களுமே உங்களுக்கு தெளிவாகிவிடும் புரிகிறதா இங்கே உங்களுக்கு பிக்ஸட் காஸ்ட் இருக்கிறது அது ஒரு horizontal line ஆக இருக்கிறது அது 0 விலிருந்து துவங்காமல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அதாவது இந்த எக்ஸாம்பிளில் ஒரு லட்சத்திலிருந்து துவங்குகிறது பிறகு அங்கிருந்தே ஒரு புதிய லைன் உருவாகி மேல் நோக்கி செல்கிறது அது ஒரு total cost line ஏனெனில் மொத்த செலவு ஒருபோதும் 0 வாக இருக்காது அது 0 யூனிட்டில் 0 வாக இருந்தாலும் அது பிக்ஸட் காஸ்ட்க்கு சமமாக இருக்கும் அதன்பிறகு இது மெதுவாக மேல் நோக்கி variable cost அதிகரிக்கும் அதே விகிதத்தில் அதிகரிக்கிறது பிறகு இந்த சிவப்பு கோடு மொத்த விற்பனை என அறியப்படுகிறது சில சமயங்களில் TR அல்லது மொத்த வருவாய் கோடு எனவும் அழைக்கப்படுகிறது 0 விலிருந்து துவங்கி ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை மேல் நோக்கி சென்று TC அல்லது total cost line ஐ கடந்து செல்கிறது இந்த புள்ளி வேறெதுவும் அல்ல மாறாக breakeven point தான் ஏனெனில் இந்த இடத்தில்தான் உங்களால் அனைத்து செலவுகளையும் cover செய்ய முடிகிறது அதுமட்டுமல்ல உங்கள் செலவுகளை விட நீங்கள் அதிகமான வருவாயை சம்பாதிக்கிறீர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு கம்பெனியும் இந்த விற்பனை நிலையைவிட அதிகமாக இருக்க விரும்புகிறது இந்த நிலைக்கு கீழுள்ள பகுதி நஷ்ட பகுதி என அறியப்படுகிறது ஏனெனில் இங்கு உங்களுடைய செலவுகள் உங்கள் விற்பனையை விட அதிகமாக இருக்கிறது இந்த நிலைக்கு மேல் உங்களுடைய விற்பனை செலவுகளை விட அதிகமாக இருக்கிறது எனவே நீங்கள் லாப பகுதியில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருமுறை பிரேக் ஈவனைக் கடந்து விட்டால் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு அதிகப்படியான contribution னும் உங்களுடைய லாபம் ஏனெனில் இப்பொழுது பிக்ஸட் காஸ்ட் முழுவதும் cover ஆகிவிட்டது எனவே யூனிட்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை பொறுத்து லாபத்தின் பகுதியும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஆனால் நஷ்ட பகுதி உண்மையில் limited ஆக இருக்கும் இங்கே அதிகபட்ச நஷ்டம் 0 பாயிண்டில் பிக்ஸட் காஸ்ட்க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் விற்பனையை பொருட்படுத்தாமல் நாம் செலவழிக்கும் செலவுகள் பிக்ஸட் காஸ்ட் தான் உங்களுடைய அனைத்து பிக்ஸட் காஸ்ட் யும் நீங்கள் 0 பாயிண்டில் செலவழித்து விட்டீர்கள் ஆனால் இங்கே உங்களுடைய வருவாய் 0 எனவே பிக்ஸட் காஸ்ட் தான் அதிகப்படியான நஷ்டம் அங்கிருந்து நஷ்டம் குறைந்துகொண்டே சென்று breakeven point ல் அது 0 ஆகிறது அதற்குமேல் உங்களுக்கு லாபம் கிடைத்துவிடும் அதனால்தான் இந்த BEP அதிகப்படியான கம்பெனிகளுக்கும் ஆலைகளுக்கும் மிகவும் சுவாரசியமான மற்றும் முக்கியமான calculation ஆகும் ஏனெனில் அவர்கள் குறைந்த பட்சம் break even னை அடைய விரும்புகிறார்கள் பிறகு நாம் ஒரு illustration ஐ பார்த்தோம் இப்பொழுது அதிலிருந்து மற்றொரு கருத்தை நாம் விவாதிக்கப் போகிறோம் நீங்கள் அந்த illustration ஐ ஞாபகத்தில் வைத்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒருமுறைகூட இந்த illustration ஐ just பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களுடைய கணிக்கப்பட்ட விற்பனை 12000 பைக்கள் என தரப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் சம்பாதித்த லாபம் 5 லட்சங்கள் இந்த அடிப்படையில் MOS or Margin Of Safety என்று அழைக்கப்படும் ஒரு கருத்து இருக்கிறது 12000 யூனிட்டில் அந்த கம்பெனி breakeven point க்கு மேலே இருப்பது நமக்கு தெரியும் எவ்வளவுக்கு மேலே இருக்கிறது அதுதான் வேறு ஏதும் இன்றி margin of safety நாம் breakeven point ஐ calculate செய்து இருந்தோம் அது யூனிட்டின் அளவில் 11400 ஆக இருந்தது கணிக்கப்பட்ட விற்பனை 12000 அப்படி எனில் 12000 கழித்தல் 11400 600 breakeven ஐ விட அதிகமான இந்த 600 பைக்குகள் தான் margin of safety in units என்று அழைக்கப்படுகிறது இதனை விற்பனையின் அளவிலும் கணக்கீடு செய்யலாம் அல்லது சதவீதமாகவும் கணக்கீடு செய்யலாம் எனவே உங்களால் 12000 units விற்பனை செய்ய முடிந்ததால் உங்களிடம் 600 units margin ஆக இருக்கிறது எனவே 12 ஆயிரத்தின் மேல் 600 இப்படித்தான் MOS ஒரு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது நான் உங்களுக்கு பார்முலாவை இதோ காண்பிக்கிறேன் Margin of safety actual sales breakeven sales Breakeven விற்பனையை நீங்கள் யூனிட்டிலோ அல்லது ரூபாயிலோ கணக்கீடு செய்து கொள்ளலாம் MOS ஐ சதவிகிதமாக காண்பிப்பது மற்றொரு வழி Margin of safety sales இதை BEP ஐ கொண்டு divide செய்யக்கூடாது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தவறை சில மாணவர்கள் MOS calculate செய்யும் போது BEP யால் divide செய்கிறார்கள் அது உங்களுக்கு சில பதிலை தரலாம் ஆனால் அது ஒரு சதவிகிதத்திலான margin of safety கிடையாது புரியுதா இது தற்போதைய விற்பனையின் நிலையில் தொழிலுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துக்காட்டுகிறது ஏனெனில் அனைவருமே நஷ்டத்தை தவிர்க்க விரும்புகிறார்கள் எனவே நஷ்டத்தை தவிர்க்க உங்களுடைய விற்பனை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருக்க வேண்டும் எவ்வளவுக்கு மேல் என்பது தான் margin of safety இப்பொழுது ஒரு simple illustration ஐ செய்து பார்ப்போம் Prabha Devi Ornaments என்ற நிறுவனம் இருக்கிறது அவர்களுடைய விற்பனை 5000 units விற்பனை விலை 50 ரூபாய் variable cost 30 ரூபாய் பிக்ஸட் காஸ்ட் 35000 ரூபாய் இதிலிருந்து BEP quantity amount மற்றும் MOS ஐ ஒரு சதவிகிதமாகவும் compute செய்யுங்கள் எனவே இந்த calculation ஐ செய்து பாருங்கள் எப்படி செய்வீர்கள் முதலில் நீங்கள் 50 யும் 30 யும் ஒப்பிட வேண்டும் ஏனெனில் இதுதான் நீங்கள் சம்பாதிக்கும் முதன்மையான லாபம் 50 கழித்தல் 30 எப்படி அழைக்கப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அது contribution per unit எனப்படுகிறது எனவே முதலில் நீங்கள் செய்யும் ஒரு calculation ஆனது contribution per unit ஐ compute செய்வது தான் எனவே நீங்கள் விற்கும் ஒரு யூனிட் உங்களுக்கு தருவது 20 ரூபாய் குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் குறைந்தபட்சம் நீங்கள் 35000 தை cover செய்வதற்கு போதுமானதை சம்பாதிக்க வேண்டும் ஏனெனில் அதுதான் உங்களுடைய பிக்ஸட் காஸ்ட் எனவே 20 இன் மேல் 35000 தான் BEP quantity 50 ஆல் multiply செய்து அந்த quantity ஐ அமௌண்ட் ஆக மாற்றலாம் அல்லது நீங்கள் இந்த 35000 தை PV ratio வால் divide செய்யலாம் எனவே PV ratio எவ்வளவு 50 minus 30 20 தான் contribution இதனை 50 ஆல் வகுக்க வேண்டும் எனவே 2050 40 சதவிகிதம் தான் PV ratio இப்பொழுது நீங்கள் பிக்ஸட் காஸ்ட் ஐ 40 சதவிகிதத்தால் வகுத்தால் உங்களுக்கு BEP amount கிடைக்கும் இப்பொழுது quantity மற்றும் amount ஐ calculate செய்தபடியால் MOS ஐ calculate செய்ய ஆரம்பிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த calculations ஐ காண்பிக்க போகிறேன் இது உங்களுக்கு கிளியர் ஆக இருக்கும் என்று நம்புகிறேன் 35000 தை 20 ஆல் divide செய்தால் 1750 units வரும் இதுதான் breakeven point எனவே 35000 தை recover செய்ய நீங்கள் 1750 units விற்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் விற்பனையின் மதிப்பில் முதலில் PV ratio வை calculate செய்ய வேண்டும் அது இங்கு 20 by 50 யாக இருக்கிறது அப்படி எனில் 40 35000 தில் 40 சதவிகிதம் எடுத்தால் 87500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ரூபாயின் மதிப்பிலான BEP இங்கு முதல் இரண்டு calculations யும் நாம் செய்துவிட்டோம் இப்பொழுது அடுத்ததாக MOS அவர்கள் 5000 விற்பனையாக தந்திருக்கிறார்கள் எனவே MOS ஐ சதவிகிதத்தில் compute செய்யுங்கள் இப்பொழுது 5000 தான் அவர்களுடைய விற்பனை நிலை ஆனால் உங்களுக்கு தேவைப்படுவது 1750 மட்டுமே எனவே இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் 5000 கழித்தல் 1750 அவர்களுடைய MOS அதன் பிறகு அதனை சதவீதமாக மாற்றி விடுங்கள் ok எனவே 5000 கழித்தல் 1750 ஐ அவர்களுடைய current sales ஆகிய 5000 தால் divide செய்தால் margin of safety கிடைக்கும் இங்கே உங்களுக்கு 65 கிடைக்கிறது இது என்ன சொல்கிறது என்றால் ஒருவேளை அவர்களுடைய விற்பனை ஆகிய 5000 சரியத் தொடங்கி 10சதவிகிதம் 20சதவிகிதம் 30 சதவிகிதம் 40 சதவிகிதம் என சரிந்தாலும் அவர்கள் நஷ்டத்தில் இல்லை விற்பனை சரிந்து கொண்டே செல்கிறதே என்று அவர்கள் கவலைப்பட வேண்டும் ஆனாலும் அது 65 வரை செல்லலாம் அதற்கு முன்னால் வரை அவர்கள் நஷ்டத்துக்கு செல்லமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களிடம் 65 சதவிகிதம் margin of safety இருக்கிறது நான் சொல்வது புரிகிறதா எனவே இவை தான் நான் சொன்ன simple illustrations இப்பொழுது உங்களிடம் share செய்யப்பட்டுள்ள case க்கு செல்வோம் உங்களிடம் அதன் printout இருக்கும் என்று நம்புகிறேன் இல்லையெனில் தயவு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை இங்கேயே நிறுத்திவிட்டு பிரிண்ட் அவுட் எடுங்கள் அதன் பிறகு நாம் அந்த கேஸஸ் ஐ சேர்ந்து solve செய்வோம் உங்களுடன் ஐந்து கேசுகள் பகிரப்பட்டுள்ளது அவற்றை ஒன்று ஒன்றாக பார்ப்போம் Ganesh அவர்களிடமிருந்து துவங்குவோம் Ganesh limited A B C என்ற மூன்று பெயரிட்ட பொருள்களை விற்பனை செய்கிறது அவர்களுடைய cost structure ன் விவரங்கள் இங்கே தர பட்டுள்ளது இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் product A கான டைரக்ட் மெட்டீரியல் லேபர் மற்றும் variable overheads போன்றவை முறையை 889 விற்பனை விலை 35 இதே போல் B மற்றும் C கும் தரப்பட்டுள்ளது மாதாந்திர பிக்ஸட் காஸ்ட் 480000 இங்கே அவர்கள் July மற்றும் August போன்ற இரண்டு மாதங்களுக்கான விற்பனை அளவை தந்திருக்கிறார்கள் இரண்டு விதமான விற்பனை கலவைகள் தரப்பட்டுள்ளது அது ஜூலை மாதத்தில் ABC மூன்றுக்குமே ஒரே மாதிரி 20 20 மற்றும் 20000 மாக இருக்கிறது இது ஆகஸ்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இப்பொழுது நாம் இரண்டு விஷயங்கள் செய்ய வேண்டும் முதலில் மாதாந்திர லாபம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் போன்ற இரண்டு மாதங்களுக்கும் கம்பெனியின் லாபத்தை calculate செய்யுங்கள் மேலும் lower volume உள்ள மாதத்தில் அதிக லாபம் சம்பாதித்ததை உங்களுடைய calculations கொண்டு வந்தால் தயவாய் நியாயப்படுத்துங்கள் யோசியுங்கள் இது எப்படி சாத்தியம் இது சாத்தியம்தான் எப்படின்னா குறைந்த விற்பனை அதிக லாபம் இரண்டாவதாக part B யில் ஒவ்வொரு மாதத்திற்கான விற்பனை கலவையும் இரண்டு விற்பனை கலவையாக எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்தில் அதனை mix X 1 மற்றும் mix X 2 என குறிப்பிடுங்கள் ஒவ்வொரு கலவைக்கும் ஆன breakeven point ஐ compute செய்யுங்கள் மேலும் இரண்டு கலவையில் நீங்கள் எதனை பரிந்துரை செய்வீர்கள் எனவே இந்த இரண்டு மாதங்களும் இரண்டு sales plans ஆக சொல்லப்பட்டுள்ளது அதன் பிறகு நாம் எந்த பிளானை பரிந்துரை செய்வ வேண்டுமென calculate செய்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன் எனவே நாம் இப்பொழுது முன்னோக்கி செல்ல வேண்டும் கொஞ்சம் யோசிங்க உங்களில் நிறையபேருக்கு தெரியும் என நினைக்கிறேன் இப்பொழுது நம்முடைய first step contribution per unit ஐ calculate செய்வதுதான் நமக்கு விற்பனை விலை தெரியும் நமக்கு variable costs ம் தெரியும் எனவே contribution ஐ compute செய்யுங்கள் இந்த contribution னின் அடிப்படையில் உங்களால் அந்த மூன்று பொருட்களுக்கும் PV ratio வை compute செய்ய முடியும் இப்பொழுது உங்களுக்கு ஜூலை மாதத்தில் விற்பனையான யூனிட்டுகளின் எண்ணிக்கை தெரியும் எனவே யூனிட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலான contribution லிருந்து உங்களுக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான total contribution தனித்தனியாக கிடைக்கும் அதிலிருந்து பிக்ஸட் காஸ்ட் ஐ கழித்து விடுங்கள் Contribution minus பிக்ஸட் காஸ்ட் உங்களுக்கு part a இல் நம்மிடம் calculate செய்ய கேட்கப்பட்ட மாதாந்திர லாபத்தை தருகிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான் அதன் பிறகு எந்த மாதத்தில் அதிகமான லாபம் இருக்கிறது என்பதை நாம் விவாதிக்கலாம் இங்க நீங்க பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் அவர்களுடைய மொத்தவிற்பனை 20 plus 20 plus 20 அதாவது 60000 ஆகஸ்ட் மாதத்தில் அவர்களுடைய விற்பனை சிறிது குறைந்திருக்கிறது எனவே எந்த மாதம் அதிகமான லாபம் தருகிறது என்பதை பார்ப்போம் நான் இதனை எக்ஸெலில் செய்து காண்பிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய நோட் புக்கில் செய்து பாருங்கள் இவைதான் அந்த மூன்று பொருட்களும் முதலில் ஒரு statement of contribution ஐ தயாரியுங்கள் அதன் பிறகு PV ratio எனவே தயவு செய்து particulars A B C என 4 columns ஐ வரையுங்கள் நாம் விற்பனை விலையிலிருந்து துவங்குவோம் அது 36 55 மற்றும் 58 இதிலிருந்து மூன்று பொருட்களுக்கும் தனித்தனியாக variable cost per unit ஐ கழித்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னுடன் சேர்ந்து செய்கிறீர்கள் என்று நம்புகிறேன் தயவு செய்து elements of variable cost களை எழுதிக்கொள்ளுங்கள் அது DM DL மற்றும் variable overheads இதுதான் நமக்கு variable cost per unit ஐ தருகிறது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது 8 8 மற்றும் 9 எனவே இந்த எண்களை இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள் நல்லது உங்களுக்கு புரிகிறது எனவே 8 கூட்டல் 8 கூட்டல் 9 அதாவது variable cost per unit 25 ஆக வருகிறது விற்பனை விலை 36 variable cost 25 எனவே contribution per unit 11 எனவே கம்பெனியுடைய ஒரு யூனிட்டால் 11 ரூபாயை contribution margin ஆக உண்டாக்க முடியும் மேலும் சதவிகிதமாக இது 0 எனவே 36 ன் மேல்11 உங்களுக்கு PV ratio எனப்படும் இந்த ratio வை தருகிறது இப்பொழுது இதே மாதிரி product B கான விவரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அது 148 மற்றும் 20 தயவுசெய்து variable costs total variable cost contribution and PV ratio போன்றவைகளை compute செய்யுங்கள் So உங்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது 12 ரூபாய் contribution னாக கிடைத்திருக்கிறதா Solution ஐ ஒருமுறை பாருங்கள் total VC 42 ரூபாய் 54 கழித்தல் 42 12 ரூபாய் contribution மேலும் PV ratio 0 22 புரியுதா இப்பொழுது product C க்கும் இதுபோல் செய்யுங்கள் நான் இதற்கான solution ஐ காண்பிக்க வேணாம் என நினைக்கிறேன் C க்கு உங்களால் செய்ய முடியும் 4 ரூபாய் உங்களுக்கு contribution ஆக கிடைத்திருக்கிறதா மேலும் PV ratio வாக 0 06 கிடைக்கும் தயவுசெய்து ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் CVP analysis of marginal costing உள்ளடங்கிய எந்த கேசுமே contribution per unit ஐ calculate செய்வதில் தான் துவங்குகிறது சில வேளைகளில் உங்களுக்கு யூனிட் தெரியவில்லை எனில் நீங்கள் PV ratio வை அந்த வகையான யூனிட்டுகளுக்கு அல்லது அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு calculate செய்யுங்கள் கம்பெனிகளால் சம்பாதிக்க முடிகிற margin என்ன இந்த calculation தான் ஒரு துவக்கப்புள்ளி இதுதான் முதல் compulsory calculation இப்பொழுது இந்த அடிப்படையில் மாதாந்திர லாபத்திற்கான calculation ஐ செய்து பார்ப்போம் எனவே இப்பொழுது தயவு செய்து ஜூலை மாதத்திற்கான ஒரு profitability statement ஐ உருவாக்குங்கள் நமக்கு விற்பனை விலை தெரியும் நமக்கு யூனிட்களின் எண்ணிக்கை தெரியும் எனவே உங்களுக்கு எளிதாக விற்பனையை கணக்கிட முடியும் Contribution chart லிருந்து உங்களுக்கு contribution per unit தெரியும் இந்த தகவல்களை apply செய்து 3 பொருள்களிலிருந்தும் தனித்தனியாக லாபத்தை கணக்கிடுங்கள் அதுவே ஜூலை மாதத்திற்கான மொத்த லாபமாக உருவாகும் உங்களால் செய்ய முடிகிறதா எனவே லாபம் அல்லது contribution per unit ஆகிய 11 ரூபாய் பெருக்கல் 20000 அப்படியெனில் 2 லட்சம் மன்னிக்கவும் 20 ஆமா 2 லட்சத்து 20 ஆயிரம் தான் contribution இப்பொழுது பிக்ஸட் காஸ்ட் ஐ கழிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனெனில் A க்கு மட்டுமான பிக்ஸட் காஸ்ட் உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கம்பெனி முழுவதற்கும் செய்து முடிப்பீர்கள் என்றால் அது A க்கு 220 B க்கு 440 மற்றும் C க்கு 80000 மாக வருகிறது அதாவது ஒரு கம்பெனிக்கு முழுவதுமாக சேர்த்து அவர்களால் 2960000 விற்பனையில் இருந்து 540000 contribution ஆக சம்பாதிக்க முடிந்திருக்கிறது இதிலிருந்து பிக்ஸட் காஸ்ட் ஆகிய 480000 தை கழிக்க வேண்டும் எனவே 540 கழித்தல் 480 உங்களுக்கு 60000 லாபமா கிடைக்கும் உங்களுக்குப் புரியுதா Ok ஜூலை மாதத்திற்கான லாபத்தை நீங்கள் கணக்கிட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்பொழுது அதே செயல் முறையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்திற்கான லாபத்தையும் கணக்கிடுங்கள் திரும்பவும் உங்களுக்கு விற்பனை விலை மற்றும் contribution தெரியும் actually மொத்தவிற்பனையை நீங்கள் கணக்கிட தேவையில்லை ஏனெனில் அவை இங்கு பெரிய பங்கு வகிப்பது இல்லை உண்மையில் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் total contribution இதை பிக்ஸட் காஸ்ட் லிருந்து கழித்து விடுங்கள் ஏனெனில் பிக்ஸட் காஸ்ட் மாறப்போவதில்லை எனவே எது உண்மையில் லாபத்தை மாற்றப் போகிறது என்றால் ஆகஸ்ட் மாதத்தில் சம்பாதித்த contribution தான் தயவுசெய்து contribution 11 per unit பெருக்கல் 35000 units ஐ கணக்கிடுங்கள் எனவே A க்கு 385000 புரியுதா B க்கு 192 மற்றும் C க்கு 20000 ஆக மொத்தம் 597 எனவே உங்களால் ஒப்பிட முடியும் ஜூலை மாதத்தில் இது 540 ஆக இருக்கிறது இப்பொழுது contribution 597 ஆக அதிகரித்திருக்கிறது பிக்ஸட் காஸ்ட் ஆகிய 480 ஐ கழித்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது லாபம் 117000 என்பதை உங்களால் பார்க்க முடியும் எனவே கேள்வியின் முதல் பகுதியாகிய மாதாந்திர profitability statement தயாரிப்பது மேலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான லாபத்தை கணக்கிடுவது போன்ற இவை அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்களா இப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏனெனில் லாபம் ஏறக்குறைய 60000 லிருந்து 119 ஆயிரமாக இரட்டிப்பாகி இருக்கிறது ஆனால் யூனிட்களின் எண்ணிக்கை 60000 லிருந்து 56000 மாக குறைந்திருக்கிறது ஆனால் லாபம் இரட்டிப்பாகிவிட்டது இந்த மாயாஜாலம் எப்படி சாத்தியம் இந்த மாயாஜாலம் சாத்தியம் ஏனென்றால் அவர்கள் விற்பனை கலவையை மாற்றியிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் விற்பனை கலவை A B C க்கு இடையில் 111 ஆக இருந்தது இப்பொழுது அவர்கள் Product A க்கு மிக அதிகமாக அழுத்தம் கொடுத்து இருக்கிறார்கள் அது 35000 16000 5000 ஆக இருக்கிறது இவைதான் லாபத்தை இரண்டு மடங்காக மாற்றியது கேள்வி மாதாந்திர லாபத்தை கண்டுபிடிப்பது தான் ஆனால் உங்களுடைய கணக்கிடுதல் அதிகமான லாபத்தை கொண்டு வருமாயின் தயவு செய்து அதனை நியாயப்படுத்துங்கள் இதனை உங்களால் எப்படி நியாயப்படுத்த முடியும் ஆகஸ்ட் மாத அதிகமான லாபத்திற்கு உங்களால் ஏதாவது காரணம் தர முடியுமா Yes காரணம் என்னவென்றால் ஆகஸ்ட் மாதம் இருந்த better sales mix தான் ஏன் இந்த sales mix ஜூலை மாத sales mix ஐ விட உயர்ந்ததாக இருக்கிறது ஏனெனில் நீங்கள் இந்த மூன்று பொருள்களையும் ஒப்பீடு செய்தால் B மற்றும் C ஐ விட product A மிக நன்றாக இருக்கிறது மேலும் அவர்கள் C ன் விற்பனையை குறைத்துவிட்டு A ன் விற்பனையை அதிகரித்து இருக்கிறார்கள் அவர்கள் இப்படித்தான் அவர்களுடைய contribution ஐ அதிகரித்து இருக்கிறார்கள் எப்படியாயினும் பிக்ஸட் காஸ்ட் மாறாது அது 480 ஆக இருக்கிறது எனவே ஏதாவது incremental contribution நேரடியாக லாபத்திற்கு செல்கிறது எனவே அவர்களால் லாபத்தை ஏறக்குறைய இரட்டிப்பாக்க முடியும் உங்களுக்கு புரியுதா எனவே அடுத்த முறை நாம் கேள்வியின் இரண்டாவது பகுதியிலிருந்து தொடரலாம்